இந்த வகுப்பில் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்தின் இன்னும் சில அம்சங்களை நாம் கருதுகிறோம் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் மூலம் ஒரு குறிப்பிட்ட நேரியல் நிரலாக்க சிக்கலை தீர்க்க இப்போது முயற்சிக்கிறோம் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் சிம்ப்ளக்ஸ் நேரியல் நிரலாக்க சிக்கலுடன் தொடர்புடைய சில சூழ்நிலைகளை எவ்வாறு கையாளுகிறது எனவே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிக்கலைப் பார்ப்போம் அதிகபட்சம் 10X1 9X2 X1 X2 ≤ 5 மற்றும் 4X1 ≤ 24 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு எனவே இந்த நேரியல் நிரலாக்க சிக்கலை சிம்ப்ளக்ஸ் பயன்படுத்தி தீர்க்க முயற்சிப்போம் அல்காரிதம் முந்தைய வகுப்புகளில் நாம் ஏற்கனவே பார்த்த விஷயங்களைப் பயன்படுத்துகிறோம் இப்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை சமன்பாடுகளாக மாற்ற முதலில் நாம் மந்தமான மாறிகள் சேர்க்கிறோம் நாம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ சேர்க்கிறோம் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 5 4 எக்ஸ் 1 எக்ஸ் 4 24 மற்றும் நாம் 10 எக்ஸ் 1 9 எக்ஸ் 2 0 எக்ஸ் 3 0 எக்ஸ் 4 ஐ அதிகரிக்கிறோம் எனவே எங்களிடம் 4 மாறிகள் உள்ளன எனவே சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை அமைப்போம் எனவே இந்த சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை இந்த வழியில் அமைப்போம் முதலில் இந்த இரண்டு வரிகளையும் வரைகிறோம் பின்னர் இந்த கோட்டை வரைகிறோம் பின்னர் இந்த கோட்டை வரையலாம் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 ஐ இங்கே எழுதுகிறோம் புறநிலை செயல்பாட்டை எழுதுகிறோம் நான்கு மாறிகள் மேலே 10 9 0 மற்றும் 0 குணகங்கள் இந்த வரியை நாம் இப்படி வரைகிறோம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 மற்றும் வலது புறத்தையும் இங்கே எழுதுகிறோம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 5 என நாம் சமன்பாடுகளை எழுதுகிறோம் எனவே இது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 0 எக்ஸ் 4 5 4 எக்ஸ் 1 எக்ஸ் 4 24 என எழுதப்பட்டுள்ளது 4 எக்ஸ் 1 0 எக்ஸ் 2 0 எக்ஸ் 3 1 எக்ஸ் 4 24 நாம் இப்போது அடிப்படை மாறிகள் எழுத வேண்டும் இப்போது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 தானாகவே தொடக்க மாறிகளாக மாறும் ஏனென்றால் இவை சமிக்ஞைகள் குறைவான அல்லது சமமான சமமானவை எனவே மந்தமான மாறிகள் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவை சேர்க்கப்படுகின்றன அவை தானாகவே மாறிகளின் ஆரம்ப தொகுப்பாக மாறும் மேலும் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் தொடர்புடைய அடையாள அடையாளமும் நம்மிடம் இருப்பதைக் காணலாம் இது இங்கே 1 0 0 1 எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 தானாகவே தொடக்க மாறிகள் ஆகிறது நாம் இப்போது புறநிலை செயல்பாடு குணகங்களை எழுதுகிறோம் 0 0 இங்கே எழுதப்பட்டுள்ளது பின்னர் இந்த கோட்டை வரைகிறோம் பின்னர் Cj Zj ஐ கணக்கிடுங்கள் எனவே மாறி X1 க்கான Cj Zj இது C1 Z1 என அழைக்கப்படுகிறது இது 0x1 0x4 0 10 0 10 ஆகும் இதேபோல் 0x 1 0x0 எனவே 0 9 0 9 X3 மற்றும் X4 0 மதிப்பைக் கொண்டிருங்கள் ஏனெனில் அவை அடிப்படை மாறிகள் எக்ஸ் 3 5 எக்ஸ் 4 24 இல் உள்ள புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 0 இப்போது உகந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இப்போது நாம் சி ஜே இசட் மதிப்புகளைப் பார்க்கிறோம் Cj Zj இன் நேர்மறை மதிப்புடன் ஒரு மாறி உள்ளது உண்மையில் 2 மாறிகள் உள்ளன 2 இன் அதிக நேர்மறையான மதிப்பைக் கொண்ட 1 ஐ நாம் தேர்வு செய்கிறோம் எனவே மாறி X1 ஐ x தீர்வுக்கு வரலாம் மற்றும் புறநிலை செயல்பாட்டை 0 இலிருந்து மேம்படுத்தலாம் எனவே இந்த தீர்வு உகந்ததல்ல எனவே X1 x தீர்வுக்கு வரலாம் இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 3 அல்லது எக்ஸ் 4 ஐ மாற்ற வேண்டும் எனவே 5 ஐ 1 ஆல் வகுக்கிறோம் இது நுழைவு மாறி இது நுழைவு நெடுவரிசை என்று அழைக்கப்படுகிறது எனவே வலது புறம் 51 5 244 6 என உள்ள நெடுவரிசையில் உள்ள குணகத்தால் வகுக்கப்படுகிறது எனவே கட்டுப்படுத்தும் மதிப்பு 5 சிறிய மதிப்பு எனவே மாறி எக்ஸ் 3 தீர்வை விட்டு விடும் எனவே மாறி எக்ஸ் 1 மாறி எக்ஸ் 3 ஐ அடுத்த மறு செய்கையில் மாற்றும் எனவே அடுத்த மறு செய்கைக்கு செல்கிறோம் எனவே சிம்ப்ளக்ஸ் அட்டவணையின் அதே பகுதியை மாறி எக்ஸ் 1 வரும் x தீர்வு மற்றும் மாறி எக்ஸ் 3 தீர்வைக் காட்டியுள்ளேன் எனவே புதிய அடிப்படை மாறிகள் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஏனெனில் எக்ஸ் 1 எக்ஸ் 3 ஐ மாற்றுகிறது எனவே அடிப்படை மாறிகளின் புதிய தொகுப்பை எழுதுகிறோம் இந்த இரண்டு வரிகளையும் விரிவுபடுத்துகிறோம் எனவே நாம் இந்த இரண்டு வரிகளையும் விரிவுபடுத்துகிறோம் பின்னர் இந்த வரிகளையும் வரையலாம் எனவே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஆகிய இரண்டு அடிப்படை மாறிகள் எழுதுகிறோம் மாறி எக்ஸ் 1 எக்ஸ் 3 ஐ மாற்றியுள்ளது எனவே எங்களிடம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 உள்ளன புறநிலை செயல்பாடு குணகங்கள் 10 மற்றும் 0 மாறி X1 க்கு 10 மற்றும் மாறி X4 க்கு 0 ஆகும் இப்போது இது நம் பிவோட் உறுப்பு இது வெளியேறும் மாறி எனவே இது நம் பிவோட் உறுப்பு எனவே முதல் வரிசையை மீண்டும் எழுதுகிறோம் எனவே பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிவோட் உறுப்பு மூலம் பிரிக்கவும் எனவே 11 என்பது 1 11 என்பது 11 என்பது 1 0 ஆல் 1 ஆல் வகுக்கப்படுவது 0 5 ஐ 1 ஆல் வகுப்பது 5 ஆகும் அதே வரிசையை மீண்டும் மீண்டும் பெறுகிறோம் இப்போது அந்த மாறி X1 x தீர்வுக்கு வந்துவிட்டது எனக்கு இங்கே 0 தேவை ஏனென்றால் X1 மற்றும் X4 க்கு 1 0 மற்றும் 0 இன் அடையாள அணி இருக்க வேண்டும் எனவே எனக்கு இங்கே 0 தேவை இப்போது நான் இங்கே மதிப்பைப் பார்க்கிறேன் இது 4 ஆக இருக்கும் எனவே 4 4 முறை 1 என்பது 0 ஆகும் இது புதிய அட்டவணையின் மைய வரிசை எனவே 4 இது 1 ஆக இருக்கும் எனவே 4 4 மடங்கு 1 0 ஆக இருக்கும் எனவே இங்குள்ள ஒவ்வொரு தனிமமும் பெருக்கி கழித்து இங்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் கழிக்கிறோம் இந்த உறுப்பு 4 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே 4 4 மடங்கு 1 0 ஆகும் எனவே 4 4 முறை 1 என்பது 0 0 4 x 1 என்பது 4 x 1 என்பது 4 மற்றும் 1 4 x 0 என்பது 1 24- 20 4 இப்போது இங்கே உகந்த தீர்வு கிடைத்துள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அதைச் செய்ய நாம் Cj Zj இன் மதிப்புகளைக் கணக்கிட வேண்டும் எனவே நாம் Cj Zj ஐ கணக்கிடுகிறோம் இப்போது C1 Z1 10 10 10 என்பது 0 மேலும் எக்ஸ் 1 என்பது தீர்வில் ஒரு மாறி எனவே இது ஒரு அடிப்படை மாறி எனவே இது Cj Zj 0 ஆக மாறும் இப்போது மாறி X2 க்கு 10x 10 0 என்பது 10 9 19 ஆகும் மாறி X3 க்கு 10x1 என்பது 10 0 x 4 என்பது 0 0 10 10 மற்றும் மாறி X4 க்கு 0 0 ஆகும் மேலும் X4 ஒரு அடிப்படை மாறி இது Cj Zj மதிப்பு 0 ஆக மாறும் இப்போது வலது புறத்தின் மதிப்பு இது 50 ஆகும் இப்போது இந்த தீர்வு உகந்ததா அல்லது என்பதை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் சிறந்த தீர்வு எனவே ஒரு மாறி X2 ஐ நாம் கண்டுபிடிக்க முடிகிறது இது அடிப்படை அல்லாதது இது தீர்வில் இல்லை இது Cj Zj இன் நேர்மறையான மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே மாறி எக்ஸ் 2 தீர்வுக்கு வரலாம் எனவே எக்ஸ் 2 தீர்வுக்கு வருகிறது மற்றும் எக்ஸ் 2 எக்ஸ் 1 அல்லது எக்ஸ் 4 ஐ மாற்றலாம் இப்போது அது எதை மாற்றுகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே விகிதங்களை நாம் காண்கிறோம் 5 நான் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டுள்ளேன் வகுத்தல் எதிர்மறையாகவோ அல்லது 0 ஆகவோ இருந்தால் நாம் கணக்கீடு செய்ய மாட்டோம் எனவே நாம் இங்கே விகிதத்தை கணக்கிடவில்லை நீங்கள் இங்கே விகிதத்தை கணக்கிட வேண்டாம் ஏனென்றால் 5 இங்கே ஒரு நேர்மறையான மதிப்பை அல்லது 0 ஐ வழங்காது எனவே நாம் கணக்கிட மாட்டோம் எனவே 44 என்பது 1 விகிதத்தின் ஒரே ஒரு மதிப்பு மட்டுமே உள்ளது எனவே தானாகவே அது குறைந்தபட்சமாக இருக்கும் எனவே மாறி X4 தீர்வை விட்டுவிடும் மற்றும் மாறி X2 x தீர்வுக்கு வரும் சிம்ப்ளக்ஸ் வழிமுறையின் அடுத்த மறு செய்கைக்கு இப்போது செல்கிறோம் முந்தைய இரண்டு மறு செய்கைகளை ஏற்கனவே இங்கே காட்டியுள்ளேன் இந்த அம்பு எங்களுக்குத் தேவையில்லை இது அம்பு ஆகும் இது மாறி X4 தீர்வுக்கு வருகிறது என்று கூறுகிறது எனவே இப்போது 2 மாறிகள் எழுதுகிறோம் மாறி எக்ஸ் 2 எக்ஸ் 4 ஐ மாற்றியுள்ளது எனவே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகியவை தீர்வில் உள்ள மாறிகள் எனவே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகியவை தீர்வில் உள்ள மாறிகள் இப்போது புறநிலை செயல்பாடுகளின் மதிப்புகள் 10 மற்றும் 9 ஆகும் எனவே 10 மற்றும் 9 என்ற புறநிலை செயல்பாட்டின் மதிப்புகளை எழுதுகிறோம் இப்போது இதிலிருந்து இது நுழையும் மாறி இது வெளியேறும் மாறி அம்புகள் சற்று கீழே காட்டப்பட்டுள்ளது ஆனால் இது வெளியேறும் மாறி எனவே இது நம் மைய உறுப்பு எனவே இப்போது நாம் முதலில் எக்ஸ் 2 உடன் தொடர்புடைய நெடுவரிசையை நிரப்ப வேண்டும் அங்கு பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிவோட் உறுப்பு மூலம் பிரிக்கிறோம் எனவே நமக்கு 04 இருக்கும் இது 0 44 இது 1 44 இது 1 14 இது 14 மற்றும் 44 இது 1 இப்போது நாம் அடுத்த வரிசையை நிரப்ப வேண்டும் அதைச் செய்ய நாம் உணர்ந்திருக்கிறோம் இது வந்திருக்கும் மாறி எனவே எனக்கு இந்த நிலையில் 0 தேவை என்பதால் இந்த நிலையில் எனக்கு 0 தேவை அதனால் எனக்கு அடையாள அணி கிடைக்கிறது இப்போது முந்தைய நிலையை 1 என்று பார்க்கிறேன் எனவே 1 1 எனக்கு 0 ஐக் கொடுக்கும் எனவே நான் என்ன செய்கிறேன் இந்த வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் இங்கே தொடர்புடைய உறுப்புடன் சேர்த்து எக்ஸ் 1 க்கான புதிய வரிசையை நிரப்புகிறேன் எனவே 1 0 என்பது 1 1 1 0 ஆகிறது 1 1 0 ஆகிறது 0 14 14 ஆகிறது 5 1 6 ஆகிறது இப்போது இந்த தீர்வு X1 என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் 6 எக்ஸ் 2 1 உகந்ததாகும் அதைச் செய்ய சி ஜெட் மதிப்புகளைக் கண்டுபிடிப்போம் எனவே முதல் மாறி 10 10 10 0 என Cj Zj ஐக் காண்கிறோம் இரண்டாவது மாறிக்கு 9 9 9 0 மீண்டும் கரைசலில் உள்ள இரண்டு அடிப்படை மாறிகள் அல்லது மாறிகள் Cj Zj க்கு 0 மதிப்புகளைக் கொண்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம் மூன்றாவது மாறிக்கு 9 0 9 மற்றும் 4 வது மாறிக்கு 10x 14 9x 14 19 4 0 19 4 என்பது -194 புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 10 x 6 60 9 நமக்கு 69 தருகிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் உள்ளது அதை நான் இதுவரை உங்களிடம் குறிப்பிடவில்லை அதை நான் இப்போது செய்வேன் இப்போது முதல் மறு செய்கையில் இந்த அட்டவணையைப் பார்த்தால் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 0 X1 உடன் Cj Zj மதிப்புடன் 10 நுழைகிறது மற்றும் வெளியேறும் மாறியின் தொடர்புடைய மதிப்பு 6 ஆக இருந்தது எனவே 10x6 60 ஆகும் எனவே 0 இன் பழைய தீர்வுக்கு நாம் சேர்க்கிறோம் நாம் 5 வெளியேறுகிறோம் 10x5 5 வெளியேறுகிறது எனவே 10x5 50 ஆகும் எனவே 50 0 என்பது இங்கே மதிப்பு இது 50 ஆகும் இப்போது இங்கே பொருள் செயல்பாடு மதிப்பு 50 எக்ஸ் 2 உடன் 19 தீர்வுக்கு வருகிறது எக்ஸ் 4 ஒரு விகிதத்துடன் வெளியேறுகிறது எனவே 19x1 என்பது 19 50 19 என்பது 69 ஆகவே நுழையும் Cj Zj இன் தயாரிப்பு மற்றும் புறப்படும் மாறியுடன் தொடர்புடைய 10x5 50 உடன் தொடர்புடைய விகிதத்தால் ஒவ்வொரு மறு செய்கையிலும் புறநிலை செயல்பாடு மேம்படுகிறது எனவே 0 50 19x1 ஆனது 19 50 ஆனது 69 ஆனது எனவே இப்போது தீர்வு எக்ஸ் 1 6 எக்ஸ் 2 1 புறநிலை செயல்பாடு மதிப்பு 69 ஆகும் இப்போது இந்த தீர்வு சிறந்த தீர்வா அல்லது இந்த தீர்வு உகந்த தீர்வா என்பதை சரிபார்க்க விரும்புகிறோம் எனவே நேர்மறை Cj Zj ஐக் கொண்ட அடிப்படை அல்லாத மாறி உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் இப்போது மாறி X3 ஆனது 9 இன் மதிப்புடன் நேர்மறை Cj Zj ஐக் கொண்டுள்ளது மற்றும் மாறி X3 தீர்வுக்கு வரலாம் இப்போது நீங்கள் சுவாரஸ்யமான ஒன்றைக் கவனிப்பீர்கள் நாம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் தொடங்கினோம் இப்போது இங்கே எக்ஸ் 3 தீர்வை விட்டுவிட்டது எனவே இது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஆனது இப்போது எக்ஸ் 3 தீர்வுக்கு வர முயற்சிக்கிறது எனவே உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு மாறியை விட்டுவிட்டால் அது மீண்டும் x தீர்வுக்கு வர முடியுமா பதில் ஆம் அது தீர்வுக்கு வர முயற்சி செய்யலாம் எதுவும் வருவதைத் தடுக்காது ஒரே மாற்றம் என்னவென்றால் அது வரும்போது அல்லது எந்தவொரு மறு செய்கையிலும் முந்தைய இடது மாறி வருகிறதா இல்லையா என்பதைப் பொருட்படுத்தாமல் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று இந்த கலவையாகும் இந்த அடிப்படை மாறிகள் இது வெவ்வேறு மறு செய்கைகளில் தளங்கள் எனப்படும் இங்கே இது எக்ஸ் 3 எக்ஸ் 4 இங்கே அது எக்ஸ் 1 எக்ஸ் 4 இங்கே இது எக்ஸ் 1 எக்ஸ் 2 மற்றும் பலவாகும் மேலும் தற்போதுள்ள தளங்களில் உள்ள மாறிகளில் ஒன்றை மாற்றுவதில் தளங்கள் ஒரு மாறி புதியதாக மாறுபடும் எனவே எக்ஸ் 3 எக்ஸ் தீர்வுக்கு வர முயற்சிக்கிறது என்பதில் நாம் கவலைப்பட தேவையில்லை எனவே எக்ஸ் 3 தீர்வுக்கு வர முயற்சிக்கும்போது எக்ஸ் 3 எக்ஸ் 1 அல்லது எக்ஸ் 2 ஐ மாற்ற வேண்டும் அதாவது நாம் ஒரு விகிதத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் 60 60 ஐக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நாம் செய்ய மாட்டோம் ஏனென்றால் வகுத்தல் 0 ஆகும் எனவே இந்த விகிதத்தை நாம் கணக்கிட மாட்டோம் அடுத்தது அடுத்தது 1 1 ஆக இருக்கும் எனவே மீண்டும் வகுத்தல் எதிர்மறையானது எனவே இந்த விகிதத்தை நாம் கணக்கிட மாட்டோம் எனவே இந்த விகிதத்திற்கான மதிப்பை எங்களால் பெற முடியவில்லை மற்றும் எந்தவொரு மாறுபாடும் தீர்வை விட்டு வெளியேற தயாராக இல்லை எனவே எங்களுக்கு ஒரு விசித்திரமான சூழ்நிலை உள்ளது அங்கு ஒரு மாறி தீர்வுக்கு வர முயற்சிக்கிறது ஒரு மாறி தீர்வுக்கு வர முயற்சிக்கிறது ஆனால் எந்த மாறியும் தீர்வை விட்டு வெளியேறவில்லை இப்போது இது நிகழலாம் இப்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் குறிப்பிட்ட உதாரணத்திற்கு இது நிகழ்ந்துள்ளது எனவே இந்த மாறி எக்ஸ் 3 ஆகும் இது ஏற்கனவே விட்டுவிட்டது ஆனால் இந்த நிகழ்வு எக்ஸ் 3 ஏற்கனவே விட்டுவிட்டது என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை இது எந்த மாறிக்கும் நிகழலாம் இந்த மாறி தீர்வுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த மாறியுடன் தொடர்புடைய நெடுவரிசையில் எந்த நேர்மறை எண்ணும் இல்லை எனவே அதில் எந்த நேர்மறை எண்ணும் இல்லாதபோது எந்த விகிதமும் இருக்காது விகிதங்களை கணக்கிட முடியாது எனவே வழிமுறை நிறுத்தப்பட வேண்டும் நுழையும் மாறி இருக்கும்போது மற்றும் வெளியேறும் மாறி இல்லாதபோது மற்றும் வழிமுறை காண்பிப்பதை நிறுத்தும்போது வரம்பற்ற தன்மை என அழைக்கப்படுகிறது எனவே அல்காரிதம் வரம்பற்ற தன்மை என அழைக்கப்படுகிறது எனவே இப்போது ஒரு சிம்ப்ளக்ஸ் இரண்டாவது வழியில் நிறுத்தப்படலாம் முன்பு வழிமுறை நிறுத்தப்பட்டது அல்லது நிறுத்தப்பட்டது நுழைவு மாறி இல்லாதபோது நேர்மறை Cj Zj உடன் எந்த மாறுபாடும் இல்லாதபோது இப்போது ஒரு மாறி உள்ளிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் வெளியேறும் மாறியைக் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகையால் வழிமுறை வரம்பற்ற தன்மையைக் குறிக்கிறது இப்போது எல்லையற்ற தன்மை என்றால் என்ன இப்போது அதே நேரியல் நிரலாக்க சிக்கலுடன் தொடர்புடைய வரைபடத்தை வரைவதன் மூலம் அதைப் பார்ப்போம் இப்போது இதுதான் நாம் தீர்க்கும் நேரியல் நிரலாக்க சிக்கல் இப்போது இந்த நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கான வரைபடத்தை வரைய முயற்சிக்கிறோம் எனவே முதலில் எக்ஸ் அச்சு எக்ஸ் மற்றும் ஒய் அச்சு வரைவதன் மூலம் வரைபடத்தைத் தொடங்குவோம் எனவே இது மாறி X1 ஐ குறிக்கிறது இது மாறி X2 ஐ குறிக்கிறது எனவே இந்த இரண்டு மாறிகள் எழுதியுள்ளோம் இப்போது நாம் வரையுகிறோம் இப்போது முதல் வரியை வரைகிறோம் இது எக்ஸ் 1 எக்ஸ் 2 5 புள்ளி 50 வழியாக செல்கிறது மேலும் தோற்றம் திருப்தி அளிக்கிறது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே இந்த பகுதி இந்த இடப்பக்கத்தில் உள்ளது இது எக்ஸ் 1 எக்ஸ் 2 என்ற சமத்துவமின்மையை திருப்திப்படுத்தும் பகுதி இது பொதுவாக சமத்துவமின்மையை பூர்த்தி செய்யும் பகுதி இப்போது இரண்டாவது வரியை வரைய நாம் இப்போது செல்கிறோம் இது எக்ஸ் 1 24 க்கு எக்ஸ் 2 அல்லது எக்ஸ் 1 6 என்பது Y அச்சுக்கு 60 கடந்து செல்லும் Y அச்சுக்கு இணையான ஒரு கோடு ஒருமுறை மீண்டும் தோற்றம் இங்கே உள்ளது இங்கே திருப்தி அளிக்கிறது எனவே திருப்தி அளிக்கும் பகுதி இந்த பகுதி இடது பகுதி இது இப்பகுதி எனவே இதை திருப்திப்படுத்தக்கூடிய சாத்தியமான பகுதி அல்லது பிராந்தியத்தை இப்போது காண்பிக்கிறோம் இப்போது இந்த பிராந்தியமானது எல்லையற்றது என்பதை நாம் உணர்கிறோம் எங்களிடம் வரையறுக்கப்பட்ட பகுதி இல்லை 3 தனித்தனியாக உள்ளன 3 தனித்துவமான மூலையில் புள்ளிகள் உள்ளன ஆனால் எங்களிடம் வரையறுக்கப்பட்ட பகுதி இல்லை எனவே நாம் புறநிலை செயல்பாட்டை 10X1 9X2 வரைந்தால் புறநிலை செயல்பாட்டின் இயக்கத்தின் திசையைக் குறித்தால் நாம் ஐசோ இணையான கோடுகளை வரைந்து புறநிலை செயல்பாட்டின் திசையில் இதை நகர்த்த முயற்சிக்கிறோம் இந்த புறநிலை செயல்பாட்டுக் கோடு இப்படி நகரும் என்பதை இப்போது நாம் உணருவோம் இறுதியாக இது இந்த ஐசோ ஆப்ஜெக்டிவ் செயல்பாட்டு வரிகளை உங்களிடம் வைத்திருக்கும் அது இறுதியாக இங்கே தொடும் அது தொடரும் ஏனென்றால் சாத்தியமான பகுதிக்கு வரம்பு இல்லை அது சாத்தியமான பகுதியை ஒருபோதும் விட்டுவிடாது எனவே நாம் அதை கவனிக்கிறோம் அது ஒருபோதும் சாத்தியமான பகுதியை விட்டு வெளியேறாது எனவே நாம் புறநிலை செயல்பாட்டை இயக்கத்தின் திசையில் நகர்த்தினால் புறநிலை செயல்பாடு மேல்நோக்கி நகர்ந்து மேல்நோக்கி செல்லும் ஒருபோதும் சாத்தியமான பகுதி அல்ல எனவே இந்த நிகழ்வு எல்லையற்றது என்று அழைக்கப்படுகிறது எனவே புறநிலை செயல்பாடு சாத்தியமான பகுதியை விட்டு வெளியேறாதபோது நேரியல் நிரலாக்க சிக்கல் வரம்பற்றது என்று நாம் கூறுகிறோம் எனவே சிம்ப்ளக்ஸ் வழிமுறையை இதனுடன் வரைபடமாக்குவோம் இப்போது சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் மூன்று மறு செய்கைகள் வழியாகச் சென்றது இது 0 0 என்ற தீர்வோடு தொடங்கியது அது இங்கே இருந்தது பின்னர் அது தீர்வுக்கு 50 புறநிலை செயல்பாடு 50 உடன் நகர்கிறது பின்னர் அது தீர்வுக்கு நகரும் 6 1 புறநிலை செயல்பாடு 69 உடன் பின்னர் அது மேல்நோக்கி நகர்கிறது அது அடுத்த புள்ளியைப் பெறவில்லை என்பதை நாம் உணர்கிறோம் ஆகையால் சாத்தியமானது இந்த சிக்கலுக்கு உகந்த தீர்வு இல்லை சிக்கல் எல்லையற்றது சிம்ப்ளக்ஸ் வழிமுறை அந்த நிகழ்வை சரியாகக் காட்டியது எனவே சிம்ப்ளக்ஸ் அதே நிகழ்வைக் காட்டியது அது மூன்று மறு செய்கைகள் வழியாகச் சென்றது இது முதலில் 0 க்கு சமமான புறநிலை செயல்பாட்டுடன் தீர்வைக் காட்டியது பின்னர் அது புறநிலை செயல்பாடு 50 உடன் தீர்வுக்கு நகர்ந்தது பின்னர் அது 69 க்கு நகர்ந்தது பின்னர் அது இயலாது வெளியேறும் மாறியைக் கண்டுபிடிக்க அது வரம்பற்ற தன்மையைக் காட்டுகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டின் மூலம் சில நேரியல் நிரலாக்க சிக்கல்கள் வரம்பற்றவை என்பதையும் நேரியல் நிரலாக்க சிக்கல் வரம்பற்றதாக இருக்கும்போது சிம்ப்ளக்ஸ் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் அங்கு ஒரு நுழைவு மாறி உள்ளது வெளியேறும் மாறி இல்லை அது வரம்பற்ற தன்மையைக் காண்பிக்கும் உண்மையில் நாம் இந்த 10 க்குள் நுழைவதற்குப் பதிலாக முதல் மறு செய்கைக்குச் சென்றால் மிகப்பெரிய Cj Zj உடன் தொடர்ந்து நுழைந்திருந்தாலும் இப்போது நேர்மறை Cj Zj உடன் 9 உண்மையில் நுழையக்கூடிய ஒரு வேட்பாளர் எனவே இந்த 9 ஐ இங்கேயே நுழைய நாம் தேர்ந்தெடுத்திருந்தால் 5 1 மற்றும் 240 சாத்தியமில்லை என்பதையும் வரம்பற்ற தன்மை இங்கே காட்டப்படுவதையும் நாம் உணர்கிறோம் எனவே வரம்பற்ற தன்மை ஆரம்பத்தில் சரியாகக் காண்பிக்கப்படும் அல்லது ஒரு கட்டத்தில் சிம்ப்ளக்ஸ் மூலம் முறையாகத் தீர்த்தால் அது வரம்பற்ற தன்மையைக் குறிக்கும் நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு இன்னும் ஒரு அம்சம் உள்ளது அடுத்த வகுப்பில் பார்ப்போம்